எனவே டேட்டா சயின்ஸ்க்கான லீனியர் அல்ஜிப்ரா குறித்த விரிவுரைகளைத் தொடரலாம் இந்த விரிவுரையில் தூரம் ஹைப்பர் பிளேன்கள் ஹாப்ஸ்பேஸ் ஈஜென்வெல்யூக்கள் மற்றும் ஈஜென்வெக்டர்கள் மற்றும் இந்த விரிவுரையைத் தொடர்ந்து விவாதிப்போம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது பல பரிமாண இடைவெளியில் உள்ள ஈக்குவேஷன்களைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த ஈக்குவேஷன்கள் குறிக்கும் அந்த ஜாமெட்ரிக் ஆப்ஜெக்ட் பற்றி சிந்தியுங்கள் எனவே ஒரு ஜாமெட்ரிக் கண்ணோட்டத்தில் ஈக்குவேஷன் எதைக் குறிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் இதைச் செய்ய 2 பரிமாணங்களுடன் தொடங்குவோம் X1 மற்றும் X2 இல் நமக்கு 2 பரிமாண இடைவெளி இருப்பதாகக் கொள்வோம் மேலும் மாறிகள் தொடர்பான ஒரு ஈக்குவேஷன் நம்மிடம் இருப்பதாகவும் வைத்துக் கொள்வோம் X1 மற்றும் X2 இது எக்ஸ் 1 bx c 0 ஆகும் எனவே இந்த ஈக்குவேஷன் எந்த ஜாமெட்ரிக் குறிக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இது 2 பரிமாண இடத்தின் விஷயத்தில் மாறிவிடும் இந்த ஈக்குவேஷன் இங்கே குறிப்பிட்டுள்ள ஒரு வரியைக் குறிக்கிறது எனவே 2 பரிமாண இடைவெளியில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு வரியைக் குறிக்கிறது எனவே 2 ஈக்குவேஷன்கள் எதைக் குறிக்கின்றன என்று ஒருவர் கேட்கலாம் இதைப் புரிந்துகொள்ள நீங்கள் இதைப் போன்ற ஒரு படத்தைப் பார்த்தால் என்னிடம் ஒரு ஈக்குவேஷன் உள்ளது என்று சொல்லலாம் இது ஒரு வரி மற்ற ஈக்குவேஷன்ஐ ஒரு வரியாக வரைவோம் இந்த இரண்டு ஈக்குவேஷன்களும் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அது இந்த வெட்டும் புள்ளியாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஈக்குவேஷன்கள் ஒன்றாக தீர்க்கப்படுமானால் 2 மாறிகளில் 2 ஈக்குவேஷன்கள் ஒரு புள்ளியைக் குறிக்கும் இப்போது இந்த மாறிகள் இடையே உங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்றால் நாங்கள் 2 பரிமாண இடைவெளியில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் ஒரு வரியாக மாற்றவோ அல்லது ஒரு புள்ளியாக இருக்கவோ இருப்பதற்கு தடையில்லை இப்போது இந்த சமன்பாட்டைப் பார்ப்போம் பின்னர் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் வடிவத்தில் மீண்டும் எழுதுவோம் அந்த வடிவம் பின்வருவனவாகும் இது nTX b 0 n என்பது காலம் வெக்டார் ஆகும் எக்ஸ் என்பது X1 மற்றும் X2 மாறிகள் ஒரு வெக்டார் ஆகும் இந்த சமன்பா ட்டிற்கும் இந்த சமன்பாட்டிற்கும் இடையில் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் b c ஐக் காண்பீர்கள் எனவே ஒரு பொது சமன்பாட்டை இந்த வடிவத்தில் nTX b 0 எழுதலாம் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் இது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் இந்த வரிக்கு n ஐ சாதாரணமாகக் காட்டியுள்ளோம் அது ஏன் ட்ரூ என்று பார்ப்போம் அதைப் பார்க்க முதலில் வரியில் 2 புள்ளிகளைப் பார்த்து ஆரம்பிக்கலாம் எனவே இந்த புள்ளி X1 மற்றும் X2 உடன் தொடங்குவோம் இந்த இரண்டு புள்ளிகளும் வரிசையில் இருப்பதைக் கவனியுங்கள் எனவே நான் X1 ஐ வரியின் சமன்பாட்டிற்கு மாற்றும்போது அது இங்கே காண்பிக்கப்படுவதை பூர்த்தி செய்ய வேண்டும் nTX1 b 0 மற்றும் நான் X2 ஐ வரி சமன்பாட்டில் மாற்றும்போது அதுவும் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே nTX2 b 0 இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது முதல் சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து கழிக்க முடியும் B ரத்து செய்யப்படும் உங்களிடம் nTX2 X1 0 இருக்கும் இப்போது இந்த சமன்பாட்டை விளக்குவோம் வெக்டார் சேர்ப்பிலிருந்து எனக்கு X 1 இருந்தால் X1 இந்த திசையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நான் X2 X1ஐ செய்யும்போது நான் X21 X1 ஐ சேர்க்கிறேன் இது இங்கிருந்து தொடங்கி இங்கு செல்வதற்கு சமம் இது அடிப்படையில் வெக்டார் கூட்டல் மூலம் வரியின் திசையைக் குறிக்கிறது எனவே இந்த ஈக்குவேஷன் அடிப்படையில் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் இது கோட்டின் திசையில் உள்ளது நாம் முன்பு பார்த்த ஆர்த்தோகனாலிட்டி விரிவுரையில் இருந்து Aᵀ b 0 என்றால் a மற்றும் b ஆகியவை ஆர்த்தோகனல் எனக் கூறினோம் NT இந்த அளவு 0 என்பதால் இந்த அளவு n கோட்டின் திசையில் இருப்பதால் கோட்டிற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு மிக முக்கியமான யோசனையாகும் இது டேட்டா சயின்ஸ்ஐ நாம் சிறிது பயன்படுத்துவோம் நேர்கோட்டுடன் பிரிக்கக்கூடிய வகுப்புகளைப் பார்க்கும்போது பின்னர் லீனியர் முறையில் பிரிக்கக்கூடிய வகுப்புகளை வகைப்படுத்தலாம் இப்போது இதை நீட்டிக்க விரும்பினால் கேள்வியைக் கேளுங்கள் 3 பரிமாண இடத்தில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அது எதைக் குறிக்கிறது இப்போது சமன்பாட்டின் வடிவம் மிகவும் ஒத்ததாக இருக்கும் மேலும் இப்போது உங்களிடம் 3 மாறிகள் X1 X2 X3 இருப்பதாகக் கருதலாம் N என்பது n1 n2 n3 ஆக இருக்கலாம் எனவே அதே ஈக்குவேஷன் n1 X1 n2 X2 n3 X3 b 0 ஆக இருக்கும் எனவே இது nTX b 0 ஆகும் எனவே உங்கள் கணினியின் பரிமாணம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் ஒரு ஒற்றை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இந்த வடிவத்தில் லீனியர் ஈக்குவேஷன் nTX b 0 இப்போது ஒரு 3 பரிமாண இடைவெளியில் ஒரு ஈக்குவேஷன் எதைக் குறிக்கும் என்ற கேள்வியைக் கேட்கிறோம் ஒரு 3 பரிமாண இடத்தில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு பிளேனை 2 பரிமாண பொருளாக குறிக்கும் இதைப் பார்ப்பதற்கான வழி 3 பரிமாணங்களில் நமக்கு 3 டிகிரி அமைப்பு உள்ளது நீங்கள் ஒரு சமன்பாட்டை எழுதினால் நீங்கள் ஒரு டிகிரி அமைப்பை பறிக்கிறீர்கள் எனவே எங்களுக்கு 2 டிகிரி அமைப்பு கிடைக்கும் மேலும் 2 டிகிரி அடிப்படையில் உள்ள ஒரு ப்ளேன் இதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் இந்த பிளேனை இங்கேயே குறிக்கும் இதுதான் நாம் காண்கிறோம் நாம் இந்த கோட்டிற்கு எவ்வாறு ஈர்த்தோம் என்பதற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது இந்த n பிளேனிற்கு ஒரு இயல்பைக் குறிக்கும் எனவே இந்த ப்ளேன் ப்ளேன்ஆர்த்தோகனலுக்கு வெளியே ஒரு திட்டத்தை குறிக்கும் எனவே அதைத்தான் n குறிக்கும் எனவே 3 பரிமாணங்களில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு பிளேனை குறிக்கும் 3 பரிமாணங்களில் 2 ஈக்குவேஷன்கள் ஒரு வரியைக் குறிக்கும் ஏனென்றால் நீங்கள் 2 ஐ எடுத்துக் கொண்டால் எங்களுக்கு 3 டிகிரி அமைப்பு உள்ளது பிறகு உங்களிடம் ஒன்று உள்ளது ஒரு பரிமாண பொருள் ஒரு வரி உங்களிடம் 3 ஈக்குவேஷன்கள் இருந்தால் உங்களிடம் 3 3 0 உள்ளது 0 பரிமாண பொருள் ஒரு புள்ளியாக இருக்கும் மேலும் இந்த 3 ஈக்குவேஷன்கள் சீரானதாகவும் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் வரை இது ஒரு புள்ளியாக இருக்கும் இப்போது ஈக்குவேஷன்கள் எதைக் குறிக்கின்றன மற்றும் பலவற்றைப் பற்றி நாம் பார்த்தோம் மிகவும் ஆர்வமாக உள்ள விஷயங்களில் இதுவும் ஒன்று டேட்டா சயின்ஸ்ல் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் காண்பீர்கள் ஏனெனில் அல்காரிதம் கொள்கை வழிமுறைகள் பகுப்பாய்வு மற்றும் பல வழிமுறைகளை நாங்கள் பின்னர் கற்பிக்கிறோம் வெக்டார் மேற்பரப்புகளில் காண்பிப்பதில் ஆர்வமாக உள்ளோம் இதைச் செய்ய நாங்கள் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்னவென்றால் பல முறை சிறிய பொருள்களின் தொகுப்பு அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான வெக்டார் மூலம் தரவை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பலாம் எனவே ஒருவிதத்தில் இந்த வெக்டார்களால் தரவை முழுமையாக குறிப்பிட முடியாது எனவே இந்த டேட்டா புள்ளியை நான் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பும் வெக்டார்களின் அடிப்படையில் இந்த டேட்டா புள்ளியின் சிறந்த தோராயம் என்ன என்ற கேள்வியை கேட்கலாம் எனவே இது மிக முக்கியமான கேள்வி சில டேட்டா சயின்ஸ் கருத்துகளைப் பற்றி நாங்கள் பேசியவுடன் இதை நீங்கள் இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் புரிந்துகொள்வீர்கள் இப்போதைக்கு நான் இதை கணித ரீதியாக நடத்தப் போகிறேன் பின்னர் நாங்கள் எவ்வாறு கணிப்புகளைச் செய்கிறோம் கணிப்புகளை எழுதுவதற்கு நாம் பெறக்கூடிய ஈக்குவேஷன்கள் என்ன என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் இதற்கான விளக்கமும் டேட்டா சயின்ஸ்ல் இதைப் பயன்படுத்துவதும் நாம் பின்னர் இந்த பாடத்திட்டத்துடன் செல்லும்போது பார்ப்போம் எனவே மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த படத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு பிளேன் என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நாங்கள் Aஇன் 3 பரிமாண இடத்தைப் பார்க்கிறோம் ஒரு ப்ளேன் 2 பரிமாணங்களால் குறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அது 2 பரிமாண பொருள் இந்த ப்ளேனிற்க்கான அடிப்படை வெக்டார் ν₁ மற்றும் v2 என்று வைத்துக் கொள்வோம் முந்தைய விரிவுரையில் எந்த அடிப்படை வெக்டார் உள்ளன என்பதை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே 2 பரிமாண பொருளுக்கு நமக்கு 2 அடிப்படை வெக்டார்கள் தேவைப்படும் எனவே இந்த அடிப்படை வெக்டார் ν₁ மற்றும் v2 என்று வைத்துக் கொள்வோம் இந்த அடிப்படை வெக்டார் எதைப் பயன்படுத்துகின்றன என்பதை மறுபரிசீலனை செய்ய இந்த ப்ளேனின் எந்த வரியும் அடிப்படையில் ν₁ மற்றும் v2 இன் லீனியர் கலவையாக எழுதப்படலாம் 2 பரிமாண ப்ளேனின் ஒவ்வொரு புள்ளியையும் அல்லது எந்த திசையையும் வகைப்படுத்த இந்த அடிப்படை வெக்டார் போதுமானவை என்று நாங்கள் முன்பு விவரித்தோம் எனவே எந்த வெக்டார்யும் ν₁ மற்றும் v2 இன் லீனியர் கலவையாக எழுதலாம் இப்போது இந்த படம் வரையப்பட்ட விதம் இது ப்ளேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ப்ளேனிலிருந்து வெளியே வரும் ஒரு வெக்டார் என்று சொல்லலாம் எனவே இது ப்ளேனில் தெளிவாக இல்லை எனவே இது திட்டமிடப்பட்டுள்ளது எனவே டேட்டா விஞ்ஞான கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு ஒப்புமை செய்ய விரும்பினால் இந்த வெக்டார் மூலம் குறிப்பிடப்படும் X இங்கே ஒரு டேட்டா உள்ளது இதை வெறுமனே ν₁ மற்றும் V2 இன் செயல்பாடாக மட்டுமே எழுத விரும்புகிறேன் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த வெக்டார் X ஐ பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் ஒரு கருவியில் ப்ளேனிலிருந்து வெளியேறுவதை என்னால் செய்ய முடியாது எனவே இந்த விஷயத்தில் நான் செய்யக்கூடிய அடுத்த சிறந்த விஷயம் என்ன என்று கேட்கலாம் இந்த வெக்டார் ப்ளேனில் திட்டமிட வேண்டும் என்பதே அடுத்த சிறந்த காரியமாக மாறிவிடும் ஏனென்றால் இறுதியில் இந்த வெக்டார் இந்த 2 அடிப்படை வெக்டார்களுடன் மட்டுமே எழுதுகிறேன் அது ப்ளேனில் இருக்க வேண்டும் இப்போது ப்ளேனில் பல வெக்டார் உள்ளன இந்த ப்ளேனில் இதற்கு சிறந்த திட்டம் எது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே ஒரு பொது அறிவு யோசனை நான் எழுதும் ஒரு புள்ளியை இங்கே விரும்புகிறேன் இது இந்த வெக்டார்ன் திட்டமாக இருந்தால் இந்த தூரம் குறைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே அது ஏன் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதை மீண்டும் ப்ளேனிற்குத் திட்டமிட்டால் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் வெக்டார் ஏற்கனவே ப்ளேனில் இருந்தால் இது மிக நெருக்கமான புள்ளியாக இருந்தால் அது அதே வெக்டார் ஆக இருக்கும் அது சரியானது எனவே இந்த வெக்டார் ப்ளேனிற்கு வெளியே சற்று மேலே சென்றவுடன் அதை மீண்டும் திட்டமிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே அந்த திட்டத்திற்கு மிக அருகில் உள்ளது இந்த கருத்துக்களை கணித ரீதியாக எவ்வாறு விளக்குவது எனவே முதலாவதாக X̂ என்பது இந்த விஷயத்தில் 2 பரிமாணங்களில் குறைந்த பரிமாணத்தில் X இன் திட்டமாகும் X̂ குறைந்த பரிமாணத்தில் இருக்க வேண்டும் என்பதால் அதை ν₁ மற்றும் v2 இன் லீனியர் கலவையாக எழுதலாம் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் எனவே X̂ என்பது c1 ν₁ c2 v2 ஆகும் C1 மற்றும் C2 இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவே அவை என்னவென்று எங்களுக்குத் தெரியாது இந்த திட்டத்தின் யோசனையைப் பயன்படுத்தி இந்த 2 ஐ முயற்சித்து தீர்மானிக்கப் போகிறோம் எனவே நாம் என்ன சொல்லப் போகிறோம் இது திட்டமாக இருந்தால் நான் ஒரு செங்குத்தாக வரையும்போது அல்லது ப்ளேனிற்கு செங்குத்தாக வரும்பொழுது இங்கிருந்து மிக நெருக்கமான புள்ளி இருக்கும் எனவே இந்த 2 புள்ளிகள் நான் வெக்டார் n மூலம் இணைக்கும்போது அந்த வெக்டார் இந்த ப்ளேனிற்கு செங்குத்தாக இருக்கும் பின்னர் இந்த பிளேனில் மிக நெருக்கமான புள்ளியை நான் கண்டுபிடித்திருப்பேன் இவற்றை கணிப்புகளின் அடிப்படையில் சொல்கிறேன் எனவே வெக்டார் சேர்த்தலைப் பயன்படுத்தி மீண்டும் இங்கிருந்து தொடங்கலாம் இது x ஆகும் எனவே X ஐ X̂ n என எழுதலாம் மேலும் X̂ c1 ν₁ c2 v2 ஆக விரிவாக்கப்பட்டுள்ளது இதை நாம் எழுதும் போது நாம் ஒரு திட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் என்பது இந்த n ப்ளேனிற்கு செங்குத்தாக இருப்பதால் வருகிறது எனவே விமானத்திற்கு செங்குத்தாக இருப்பது என்றால் என்ன N விமானத்திற்கு செங்குத்தாக இருந்தால் nTν₁ அல்லது nT n இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் இதேபோல் nTν₂ v2Tn என்பதும் 0 ஆக இருக்கும் எனவே n செங்குத்தாக இருந்தால் ப்ளேன் எனவே C1 மற்றும் C2 ஆகியவற்றைக் கணக்கிட இதை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம் என்பது அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் எனவே முதலில் இதை எடுத்துக்கொள்வோம் ν₁Tn 0 நான் எழுதிய முதல் ஈக்குவேஷன் முந்தைய ஸ்லைடில் இருந்து இதை n என எழுதுகிறேன் ஏனெனில் X c1 ν₁ c2 ν₂ n ஆக இருந்தது நான் வெறுமனே c1 ν₁ மற்றும் c2 ν₂ ஐ மறுபக்கத்திற்கு நகர்த்துகிறேன் இந்த சமன்பாட்டை நான் இங்கே வைத்திருக்கிறேன் இப்போது நான் இந்த சமன்பாட்டை விரிவாக்கும்போது எனக்கு v1TX c 1 ν₁Tν₁ கிடைக்கும் மேலும் இங்கே இருக்கும் மற்றொரு சொல்லையும் நான் பெறுவேன் c2 ν₁Tv2 இப்போது முதல் சந்தர்ப்பமாக 2 ஆர்த்தோகனல் திசைகளில் நீங்கள் எவ்வாறு கணிப்புகளைச் செய்கிறீர்கள் என்பதைக் காண்பிக்கப் போகிறேன் இப்போது இந்த 2 திசைகளும் ஆர்த்தோகனலாக இருந்தால் அடிப்படை வெக்டார் ஆர்த்தோகனல் என்றால் இது 0 ஆக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் இது வெளியேறுகிறது என்னிடம் ν₁TX c1 ν₁T ν₁ 0 உள்ளது இதை மறுபுறம் கொண்டு சென்று ν₁Tν₁ ஐ கொண்டு வாருங்கள் பின்னர் நீங்கள் c1 XTX ஐ ν₁Tν₁ ஆல் வகுக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அதே யோசனையைப் பயன்படுத்தலாம் பின்னர் ν₂Tn 0 க்கான கணக்கீடுகளைச் செய்யலாம் நீங்கள் இதைச் செய்யும்போது மீண்டும் இந்த உண்மையை ν₁Tν₁ அல்லது ν₁Tν₂ 0 பயன்படுத்துகிறீர்கள் ஏனெனில் இவை ஆர்த்தோகனல் திசைகள் பின்னர் நீங்கள் c2 க்கான இந்த சமன்பாட்டை முடிப்பீர்கள் இது ν₂TX ν₂Tν₂ ஆக இருக்கும் நீங்கள் இதைப் பெற்றவுடன் நீங்கள் திட்டத்தை வெளியேற்றலாம் மற்றும் திட்டம் c1 மடங்கு ν₁ c 2 முறை is ஆகும் எனவே நீங்கள் ஒரு வெக்டார் 2 ஆர்த்தோகனல் திசைகளில் திட்டமிடுகிறீர்கள் இது 3 ஆர்த்தோகனல் திசைகளுக்கு 4 ஆர்த்தோகனல் திசைகள் மற்றும் பலவற்றிற்கு நீட்டிக்கப்படலாம் ஏனென்றால் இது 3 ஆர்த்தோகனல் திசைகள் என்று சொன்னால் நீங்கள் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் C1 க்கு ν₁TX ν₁Tν₁ பெறுவீர்கள் இது C2 மற்றும் v3TX ஐ மூன்றாவது மாறிலி C3 க்கு ν3Tν3 ஆல் வகுக்கிறது எனவே நீங்கள் திட்டத்தை எவ்வாறு செய்கிறீர்கள் இது மிக மிக முக்கியமான யோசனை இது டேட்டா சயின்ஸ்ல் பல இடங்களில் பயன்படுத்தப்படும் எனவே இதை தெளிவாக புரிந்துகொள்வது பயனுள்ளது இப்போது இந்த திட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் மிக எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனக்கு வெக்டார் 1 2 3 இடமாற்றம் இருப்பதாகக் கூறுவோம் எனவே காலம் வெக்டார் எனவே இது 3 பரிமாண இடத்தில் ஒரு வெக்டார் ஆகும் இப்போது 2 வெக்டார்களை எடுத்து ஒரு ப்ளேனை உருவாக்குவோம் எனவே வெக்டார் take ஐ 1 1 2 மற்றும் ν₂ இது 2 0 1 ஆக எடுத்துக்கொள்வோம் பின்னர் முயற்சி செய்து Xஐ இவற்றில் திட்டமிட முடியுமா என்று பாருங்கள் இந்த 2 வெக்டார் ஆர்த்தோகனல் என்பதை முதலில் கண்டுபிடிப்போம் எனவே அதைச் செய்ய நாம் ν₁Tν₂ செய்ய வேண்டும் எனவே நான் 1 1 2 2 0 செய்யப் போகிறேன் 1 எனவே இது ஒரு முறை 2 1 முறை 0 0 2 முறை 1 ஆக இருக்கும் எனவே 2 2 என்பது 0 ஆகும் எனவே இந்த 2 வெக்டார்கள் ஆர்த்தோகனல் என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் முன்பு வைத்திருந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் எனவே இது XTν₁ இது 1 1 2 ஆகும் இது ν₁Tν₁ ஆக இருக்க வேண்டும் எனவே அது ஒரு சதுரம் 1 சதுரம் 2 சதுரமாக one square 1 square 2 square இருக்கும் எனவே 1 1 4 6 எனவே இது நாம் பெறும் நிலையான C1 ஆகும் இது v1 ஆல் பெருக்கப்படுகிறது நீங்கள் இங்கே இரண்டாவது காலத்தைப் பார்த்தால்இது XT இது ν₂ 2 0 1 இது ν₂Tν₂ ஆக இருக்க வேண்டும் எனவே இது 22 02 12 5 ஆக இருக்க வேண்டும் மேலும் இந்த வெக்டார் எங்களிடம் உள்ளது எனவே இதை மேலும் எளிமைப்படுத்தியவுடன் நீங்கள் பின்வருமாறு திட்டத்தைப் பெறுவீர்கள் எனவே எனது அசல் டேட்டா வெக்டார் 1 2 3 இந்த 2 அடிப்படை வெக்டார்களால் பரப்பப்பட்ட ஒரு இடத்தில் இது திட்டமிடப்படும் போது இவ்வாறு ஆகிறது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் ஒரு டேட்டா புள்ளி 1 2 3 ஐ வைத்திருந்தால் எந்த காரணத்திற்காகவும் அடையாளம் கண்ட 2 வெக்டார்களுடன் மட்டுமே இதை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால் சிறந்த பிரதிநிதித்துவம் பின்வருமாறு இப்போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான திசைகளுக்குத் திட்டமிடுவது பற்றி பேசினோம் இந்த திசைகள் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது திட்டங்களைப் பற்றியும் பேசினோம் வரவிருக்கும் ஸ்லைடுகளில் இதை பொதுமைப்படுத்தப் போகிறேன் அது பொதுவானது மற்றும் பல இடங்களில் பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த வெக்டார்களை எவ்வாறு பொதுவான திசைகளில் திட்டமிட முடியும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் எனவே K லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களால் பரப்பப்பட்ட இடத்தில் X கணிப்பின் சிக்கலைக் கருத்தில் கொள்வோம் ஆர்த்தோகனல் பற்றிய இந்த கருத்தை இப்போது நான் கைவிட்டுவிட்டேன் இந்த வெக்டார் இண்டிபெண்டன்ட் என்று நான் சொல்கிறேன் முன்பு போல X லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களுக்கு X திட்டமிட விரும்புகிறேன் நான் அந்த திட்டத்தை X̂ என குறிப்பிடப் போகிறேன் இந்த X̂ இந்த k லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களால் பரவியிருக்கும் இடத்தில் இருப்பதால் இந்த k வெக்டார்களின் லீனியர் கலவையாக இதை எழுதலாம் இதைத்தான் நான் இங்கு எழுதியுள்ளேன் எனவே இதை விரிவுபடுத்தினால் நீங்கள் c1 ν₁ c2 v2 மற்றும் ck vk வை பெறுவீர்கள் இந்த சமன்பாட்டில் கவனிக்கவும் இதை கவனமாக புரிந்துகொள்வது முக்கியம் இந்த ஈக்குவேஷன் ν₁ ν₂ vk அனைத்தும் வெக்டார்கள் மற்றும் c1 c2 ck அளவிடக்கூடிய மாறிலிகள் இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்திலும் எழுதலாம் எங்கே நாம் செய்வது இந்த வெக்டார்களை ஒரு மேட்ரிக்ஸில் அடுக்கி வைப்பதாகும் உதாரணமாக X ஒரு n பரிமாண இடத்தில் இருந்தால் Rn இந்த வெக்டார் ஒவ்வொன்றும் R n இல் உள்ளன என்று நாம் கருதுவோம் எனவே ν₁ முதல் νk அனைத்தும் Rn இன் உறுப்பு இது போன்ற K வெக்டார்களை ஒரு மேட்ரிக்ஸில் அடுக்கி வைக்கும் போது நீங்கள் K மூலம் பரிமாண n இன் மேட்ரிக்ஸைப் பெறுவீர்கள் K மாறிலிகள் இருப்பதால் நான் ஒரு வெக்டார் மீது வைத்துள்ளேன் எனவே இது k இன் பரிமாணத்தின் வெக்டார் 1 ஆக இருக்கும் மேலும் இந்த n ஆல் k மடங்கு k ஆல் 1 உங்களுக்கு ஒரு n ஐ 1 வெக்டார் கொடுக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இது இந்த X̂ ஆயினும்கூட ஒரு வெக்டார் மூலம் இந்த n ஒரு இடைவெளியில் உள்ளது இந்த K வெக்டார்களால் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களால் பரவியுள்ளது இப்போது இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பின்னோக்கி சென்று விவரித்தால் அடிப்படையில் இதை நீங்கள் பெற வேண்டும் மேட்ரிக்ஸ் பெருக்கங்களைப் பற்றி சிந்திக்க இது மற்றொரு வழி இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவே இதை மிக மிக எளிய எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறேன் இதன்மூலம் பின்னர் இதைப் பயன்படுத்த போகிறோம் எனவே ஒரு மேட்ரிக்ஸ் 0 0 0 1 என்று சொல்ல அனுமதித்திருந்தால் இதை 0 0 ஆல் பெருக்க விரும்புகிறேன் இதைச் செய்வதற்கான நிலையான வழி ஒரு முறை ஒன்று 1 முறை ஒன்று மற்றும் 0 முறை 1 1 ஆகும் முறை 1 எனவே இது 2 1 ஆக இருக்கும் சரி இது நீங்கள் பார்த்த உங்கள் நிலையான மேட்ரிக்ஸ் பெருக்கல் ஆகும் இதை நீங்கள் சற்று வித்தியாசமாக விளக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ் பெருக்கமும் இந்த வெக்டார் 1 0 1 மடங்கு இந்த வெக்டார் என்று நீங்கள் கூறலாம் இப்போது நீங்கள் கவனித்தால் இது 2 மடங்கு 2 0 0 முடிவையும் தரும் எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கு பல காலம்கள் உள்ளன மற்றும் ஸ்கேலார் மாறிலிகள் இது போன்றவை எனவே இதை நாம் பெருக்கும்போது இது முதல் காலம்கள் 1 மடங்கு இருக்கும் எனவே இது c 1 மடங்கு ν₁ c2 மடங்கு v2 ஆக இருக்கும் எல்லா வழிகளிலும் ck முதல் νk வரை இருக்கும் எனவே இதுவும் இதுவும் ஒன்றே எனவே X̂ ஐ v times c என எழுதலாம் v என்பது ஒரு மேட்ரிக்ஸ் இந்த அடிப்படை வெக்டார்கள் அனைத்தும் காலம்கள்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன மற்றும் c என்பது ஒரு ஒற்றை காலம்கள் அடுக்கப்பட்ட ஸ்கேலார் மாறிலிகள் இப்போது இங்கிருந்து திட்டத்தை அடையாளம் காண்போம் நாங்கள் இங்கு ஆர்த்தோகனாலிட்டி யோசனையைப் பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எங்களிடம் X X̂ n உள்ளது அதாவது n X X̂ மற்றும் X̂ ஒரு திட்டமாக இருக்க வேண்டும் என்றால் n என்பது ஒரு வெக்டார் இருக்க வேண்டும் இது k லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களால் பரவியிருக்கும் இடத்திற்கு ஆர்த்தோகனல் ஆகும் ஆக n க்கு இந்த K லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்களால் பரவிய ஒரு ஜாமெட்ரிக் ஆப்ஜெக்ட் ஒரு ஆர்த்தோகனல் இந்த வெக்டார்களில் ஒவ்வொன்றிற்கும் N ஆர்த்தோகனலாக இருக்க வேண்டும் எனவே v 1 ν₁TX X̂ என்பது 0 ν₂TX X̂ என்பது 0 மற்றும் அதற்கு பதிலாக எழுதுவதற்கு பதிலாக ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இங்கே எழுதுகிறோம் எனவே இதை ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதுகிறோம் அங்கு vT எனக்கு ν₁Tν₂ ட்ரான்ஸ்போஸ் இருக்கும் என்று சொல்கிறோம் Ν kTtimes X X̂ 0 வரை எல்லா வழிகளிலும் இப்போது முந்தைய ஸ்லைடில் இருந்து X̂ v மடங்கு c எனவே vTX v c 0 எனவே இதை விரிவுபடுத்தினால் எனக்கு vT X vTv c 0 கிடைக்கும் நான் இந்த வார்த்தையை மறுபக்கத்திற்கு எடுத்துச் சென்றால் இன்வெர்ஸ் செய்யுங்கள் எனக்கு c vTv இன்வெர்ஸ் vTX கிடைக்கும் நாம் இன்வெர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒரு இன்வெர்ஸ் உண்மையில் அடையாளம் காண முடியும் என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த முறையில் v இன் காலம்கள் லீனியர் முறையில் இண்டிபெண்டன்ட் ஆக இருந்தால் vTv க்கு ஒரு இன்வெர்ஸ் இருப்பதை நான் உறுதிப்படுத்துவோம் இந்த அடிப்படை வெக்டார்கள் நாம் ஏற்கனவே நேர்கோட்டு இண்டிபெண்டன்ட் ஆக தேர்ந்தெடுத்துள்ளோம் அவை லீனியர் முறையில் இண்டிபெண்டன்ட் என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த இன்வெர்ஸ் இருப்பதில் ஒன்று இந்த c ஐ கணக்கிட்டவுடன் X̂ என்பது v மடங்கு c என்று நமக்குத் தெரியும் எனவே நான் இந்த v c ஐ மீண்டும் பொறுத்துவேன் மேலும் ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்பிரஷன் பெறுகிறேன் எனவே ஜெனரல் டிரெக்ஷன் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் எவ்வாறு செய்கிறீர்கள் இப்போது இது பல டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான யோசனையாகும் உண்மையில் இது பிரின்சிபால் காம்போனென்ட்ரிக்கு மிகவும் முக்கியமானது ஆகும் மேலும் இது பல மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்மில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த யோசனையை மிக தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் இப்போது நாம் ப்ரொஜெக்ஷன் புரிந்து கொண்டுள்ளோம் அடுத்த விரிவுரையில் ஒரு ஹைப்பர் பிளேன் மற்றும் ஹாப் ஸ்பேஸ் கருத்தை விவரிக்கிறேன் மேலும் ஈஜென்வெல்யூஸ் மற்றும் ஈஜென் வெக்டார்களையும் அடுத்த விரிவுரையில் நாம் காண்போம்